செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்Secure Systems Engineering என்றபாடத்திட்டத்தில் உள்ள இன்றைய பாடத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய வீடியோபாடத்திட்டத்தில் நாம் இன்டெல் எஸ் ஜி எக்ஸ்மென்பொருள் காவல் நீட்டிப்புகள்சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன் Software Guard Extensions என்பதனைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் இது நம்பகமான செயல்படுகின்ற சூழலின் வீடியோ பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது நாம் முந்தைய வீடியோ விரிவுரையில் ஆம் நம்பகமண்டலம் பற்றி விவாதித்தோம் ஆம் நம்பகமண்டலம் அதுவும் நம்பகமான செயல்படுகின்ற சூழலை உருவாக்குகின்றது ஆனால் இன்றைய வீடியோ விரிவுரையில் நாம் பார்க்க விருப்பது என்னவென்றால் எஸ் ஜி எக்ஸ் பயன்படுத்தி நம்பகமான செயல்படுகின்ற சூழலை உருவாக்குவது என்பது மிகவும் வேறுபட்ட ஒன்று அது எவ்வாறு ஆக பாதுகாப்பான வழிமுறையை வழங்குகின்றது என்பதைப் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் எஸ் ஜி எக்ஸ் பயன்படுத்தி பாதுகாப்பை உருவாக்கும்போது அது எந்த அளவிற்கு நம்பகமான தானாக கருதப்படுகின்றது என்பதைப் பற்றியும் விவாதிக்க இருக்கின்றோம் எஸ் ஜி எக்ஸ் பயன்படுத்தி பாதுகாப்பை வழங்கும் பொழுது சேவையக இயந்திரத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகின்றது ஆனால் ஆம் நம்பகமண்டலம் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பிற்கு மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகின்றது பொதுவாகநாம் ஒரு எந்திரம் அல்லது அமைப்பை உற்று நோக்கும்பொழுதுஅதில் பல அடுக்குகளைக் கொண்ட வன்பொருள்கள் இடம்பெற்றிருப்பதை காணமுடிகின்றது வன்பொருட்கள் மட்டுமல்லாமல் விஎம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் இதுமட்டுமல்லாமல் இதற்குமேல்செயல்படும் பயன்பாடுஆகியவற்றைக் குறிக்கின்றன இப்பொழுதுஇந்த மாதிரியான சூழலில் நம்பக மேற்பரப்பு அல்லது தாக்குதல் மேற்பரப்பு இந்த இரண்டும்நமது முழு திட்டத்தில் உள்ளது இங்கு நாம்குறிப்பிடுவது என்னவென்றால் இந்த பயன்பாடு சில ரகசிய செய்திகளை கொண்டிருக்கலாம் அதாவது சீக்ரெட் கீ இந்த குறிப்பிட்ட பெட்டி போன்ற பரப்பளவு கொண்ட இந்தப் பகுதிநம்பகமான பகுதியாக கருதப்படுகின்றது அதாவதுஇந்த பகுதியில் கீயானது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கு மாறாக இந்த பயன்பாட்டில் தீம்பொருள் இடம்பெற்றிருந்தால் அந்த குறிப்பிட்ட தீம்பொருள் அந்த சீக்ரெட் கீயை திருடி விடலாம் இதேபோன்று இப்பொழுது தீம்பொருள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்லது விஎம்ஐ தாக்கினால் அந்த பயன்பாட்டில் உள்ள கீயானது முடக்கப்பட்டு விடும் இதைப்போலவே இந்த வன்பொருளில்ஒரு தீம்பொருள்அல்லது ஒரு ட்ரோஜன் இருக்குமேயானால் இதனால் அந்த பயன்பாட்டில் இருக்கும் ரகசிய திறவுகோலை திருட முடியும் இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால் சாதாரண அமைப்பில் ஏதாவது ஒன்றை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் மிகப்பெரிய அளவிலான அனுமானத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது எல்லா வன்பொருள்களும்கணினி அமைப்பு மென்பொருள்களானவர்ச்சுவல் மிஷின்கண்காணிப்பாளர் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அனைத்தும் நம்பத் தகுந்ததாக இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது அனுமானத்தை கொள்ளவேண்டும் குறிப்பாக எஸ்ஜி எக்ஸ் சாத்தியமான தாக்குதல் மேற்பகுதியை குறைக்கின்றது இந்த வகையில் இது நமக்குஉதவி செய்கின்றது இவ்வாறாக கணினி அமைப்பு தோற்றமளிக்க அந்தக் கணினி அமைப்பில் எஸ் ஜி எக்ஸ் இயக்கப்படுகின்றன இருப்பினும் நாம் இங்கே ஒரு பயன்பாட்டை கொண்டுள்ளோம் அந்த பயன்பாடு ஒரு சீக்ரெட் கீயை பெற்றுள்ளது இப்பொழுது இந்த எஸ் ஜி எக்ஸ்மூலமாக இயக்கப்படும்போது இந்த சீக்ரெட் கீ அந்த அப்ளிகேஷனில் உள்ள அதாவது பயன்பாட்டிலுள்ள ஒரு சிறிய பகுதி மட்டுமே தேவைப்படுகின்றது அந்த பகுதி சிவப்பு புள்ளியிட்ட கோடுகளால் பெட்டி வடிவத்தில் காட்டப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் வன்பொருள் உள்ள பகுதியில் ஒரு சிறிய பகுதி நம்பிக்கை உள்ளதாக காட்டப்பட்டுள்ளது இப்பொழுது கூட தாங்கள் நம்பிக்கையற்ற இயக்க முறைமையை பெற்றிருக்கலாம் நம்பிக்கையற்ற வர்ச்சுவல் மிஷின் மேலாளர்களை பெற்றிருக்கலாம் மற்றும் சிலபல மற்ற நம்பிக்கையற்ற கூறுகளையும் பெற்றிருக்கலாம் ஆனால் இங்கேநமக்கு தேவைப்படுவது என்னவென்றால்எவ்வாறு இந்த சீக்ரெட் கீயை வன்பொருள் உள்ள பகுதியில் நம்பத்தகுந்த ஒரு சிறிய பகுதியை பயன்படுத்தியும் மற்றும் பயன்பாட்டில் உள்ள சிறு பகுதியை பயன்படுத்தி பாதுகாப்பாக வைப்பது இதன் மூலமாக நாம் அடையப்போவது என்னவென்றால்நாம் தாக்குதல் மேற்பரப்பை வெகுவாக குறைகின்றோம் இப்பொழுது சாதாரண செயல்வகை பயன்பாட்டை எஸ் ஜி எக்ஸ்சை கொண்ட செயல்வகை பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது தாக்குபவர்கள் அந்த சீக்ரெட் கீயை பெறுவதற்கு தாக்குதல் செய்யும்போது பயன்பாட்டு இயக்க முறைமை வர்ச்சுவல் மிஷின் அல்லது அந்த வன்பொருள் இதில் ஏதாவது ஒன்றை தாக்குதல் செய்ய நேரிடும் எஸ் ஜி எக்ஸ்மூலமாக இயங்கும் அமைப்பில் தாக்குதல் செய்பவர்களால் அந்த சீக்ரெட் கீயை பெறுவதற்குவன்பொருட்களில் உள்ள சிறிய பகுதியை மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் அந்த பயன்பாடு உள்ள பகுதிகளில் சிறிய அளவிலான குறியீட்டை மட்டுமே பெறமுடியும் இப்பொழுது எஸ் ஜி எக்ஸ் எவ்வாறு இயங்குகின்றது என்பதைப்பற்றி அதிகப்படியான தகவல்களை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம் இது நமது செயல்பாட்டு பகுதி என்று எடுத்துக்கொள்வோம் இந்த செயல்பாட்டு பகுதி பல்வேறுபட்ட குறியீடுகளை உள்ளடக்கியது என்பதை முன்பே நாம் பார்த்திருக்கின்றோம் குறியீடு என்பது பயன்பாட்டு குறியீடு மற்றும் பயன்பாட்டு தகவல்கள்ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது பயன்பாட்டு தகவல்கள் என்பதுஸ்டாக் மற்றும் கிஇப் தகவல்கள் மற்றும் பல செயல்முறையில் உள்ள உயரடுக்கு முகவரிப் பகுதியில் இயக்க முறைமை உள்ள பகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த முகவரி பகுதியை இணைக்கின்றோம் அதற்கு எஸ் ஜி எக்ஸ்மூலமாக அனுமதி வழங்கப்படுகின்றது இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த பயன்பாட்டிலுள்ள உள்ளன முழுவதுமான முகவரி பகுதியில் ஒரு பகுதி உள்ளது அது என்கிளேவ் என்றழைக்கப்படுகின்றது இந்த என்கிளேவ் மூலமாக தேவையான சாண்ட்பாக்ஸை அந்த பயன்பாட்டிற்கு வழங்குகின்றது அதன்மூலமாக அந்த பயன்பாட்டிற்கு நாம் நம்பகமான செயல்படும் சூழலை வழங்கலாம் இந்த குறிப்பிட்ட என்கிளேவ் பகுதியில் சில சாதாரண அடுக்கு குறியீடுகள் மற்றும் குவியல் குறியீடுகள் இடம்பெற்றிருக்கும் இதை நாம் என்கிளேவ் குறியீடு என்கிளேவ் ஸ்டாக் மற்றும் என்கிளேவ் கிஇப் என்று அழைக்கின்றோம் அதைத் தவிர மேலாண்மைதகவல்கள் அதாவது என்றி டேபிள் மற்றும் டிசிஎஸ் டிசிஎஸ் என்பது அச்சுறுத்தல் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு என்பதை குறிக்கின்றது இவை அனைத்தும் இந்த என்கிளேவில் இடம்பெற்றுள்ளது இந்த என்கிளேவ்எவ்வாறு தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த என்கிளேவிற்குவெளியில் இருந்த ஏதாவது குறியீடு எந்த ஒரு செயல்பாடும் அல்லது எதுவானாலும் உதாரணத்திற்கு இந்த பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதியில் இருந்து என்கிளேவில் உள்ள எந்த ஒரு குறியீடு அல்லது தகவல்களையும் பெற இயலாது உதாரணத்திற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி என்கிளேவ் இல் இருக்கும் செயல்பாட்டை நேரடியாக அணுகமுடியாது இதைப்போன்ற என்கிளேவிற்கு வெளியிலுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி என்கிளேவில் இருக்கும் அடுக்கு அல்லது குவியல் தகவல்களை நேரடியாக அழைக்கவும் அல்லது அணுகவும் முடியாது ஆனால் இதற்கு எதிர்மறையானது சாத்தியமாகும் அதாவது என்கிளேவ் இல் இருந்து குறியீட்டை இயக்கும்போது அந்த குறிப்பிட்ட பயன்படுத்திஎன்கிளேவ் இல் இருக்கும் ஸ்டாக் அல்லது கிஇப் தகவல்களை நேரடியாக அழைக்கவும் அல்லது அணுகவும் முடியும் அதுமட்டுமல்லாமல் அந்த என்கிளேவிற்கு வெளியிலுள்ள பயன்பாட்டு தகவல்களையும் மற்றும் குறியீடுகளையும் நாம் நேரடியாக அழைக்கவும் அல்லது அணுகவும் முடியும் இங்கே என்கிளேவ் இந்தவிதமான அனுமதி நமக்கு வழங்குகிறது என்றால் நம்மால் ஒரு சாண்ட்பாக்ஸை உருவாக்க முடியும் அதன் மூலமாக நமக்கு இரகசியத்தன்மை மற்றும் நேர்மை நிலை நிறுத்தப்படுகின்றது இரகசியத்தன்மை என்பது என்னவென்றால் என்கிளேவில் இருக்கும் குறியீடு மற்றும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது அதாவது என்கிளேவிற்கு வெளியில் இருக்கும் ஏதாவது ஒன்றால் அல்லது ஏதாவது குறியீட்டால் என்கிளேவில்இருக்கும் குறியீடு மற்றும் தகவல்களை காணமுடியாது அதாவது வழக்கமாக இந்தவிதமான இரகசியத்தன்மை மற்றும் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை நிலைநிறுத்த நமக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன அதாவது உதாரணத்திற்கு என்கிரிப்ஷன் செய்யப்படுகின்றது இந்த என்கிரிப்ஷனை பற்றி நாம் காணொளி மூலம் பின்னர் விரிவாகப் பார்க்க இருக்கின்றோம் அதுமட்டுமல்லாமல்இங்கே சிறப்பான அதாவது தனித்துவமான நினைவக மேலாண்மை மையம் வன்பொருளில் இடம் பெற்றுள்ளது அதன் மூலமாக நாம் குறியீட்டின் மற்றும் தகவலின் இரகசியத்தன்மை இந்த என்கிளேவ் மூலமாக நிலை நிறுத்தப்படுகின்றது இந்த வகையான வழிமுறைகளை பயன்படுத்திகுறியீடு மற்றும் தகவல்களின் நம்பகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பை அந்த இணைப்பில் இருக்கும் அதாவது என்கிளேவ் இல் இருக்கும் குறியீடு மற்றும் தகவல்களுக்கு அளிக்க முடியும் ஆகவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் என்கிளேவ்விற்கு வெளியில் இருக்கும் எந்த ஒரு பகுதி அல்லது தொகுப்பின் ஆளும் என்கிளேவ் இன் உள்ளே இருக்கும் எந்த ஒரு குறியீடு மற்றும் தகவல்களை அழிக்கவோசேதப்படுத்துவது அல்லது மாற்றம் செய்யவோ முடியாது இதை எப்படி நாம் அடைவது என்றால்வழக்கமாக நாம் பயன்படுத்தும் தனித்துவமான வன்பொருள் மற்றும் அந்த வன்பொருளில் இடம்பெற்றுள்ள தனித்துவமான நினைவக மேலாண்மை மையம் அதுமட்டுமல்லாமல் கிரிப்டோகிரபி அல்காரிதம் ஆகியவற்றை பயன்படுத்தி தகவல்கள் மாற்றம் செய்யப்படவில்லை அல்லது சேதப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் எஸ் ஜி எக்ஸ் ஐ உள்ளடக்கிய இன்டெல் செயலிகள் ஆனது கீழ்க்கண்டவற்றை உறுதிப்படுத்துகின்றது அதாவது செயலிலிருந்து தகவல்கள் ஆனது வெளியில் செல்லும் பொழுது அதாவது என்கிளேவிலிருந்து தகவல் அல்லது குறியீடு செயலிலிருந்து உள்ளே அல்லது வெளியே செல்லும்பொழுது அந்த தகவல்கள் அல்லது குறியீடுகள் தாக்குதல் செய்பவர்களால் அந்த கணினி அமைப்பில் உள்ள பஸ்கள் கண்காணிக்கப்படவில்லை அல்லது மற்றவர்கள் அறியாத வண்ணம் டி ராமிலிருந்து திருடவில்லை என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதன் பிறகுநினைவக என்கிரிப்ஷனை பயன்படுத்தி நமது குறியீடு மற்றும் தகவல்களை திரும்பப் பெற முடியும் ஆகையால் என்கிளேவில் உள்ள தகவலை நாம் செயல்படுத்தும்போது அந்த தகவல் என்கிரிப்ஷன் செய்யப்பட்ட நிலையில் ராமில் பாதுகாக்கப்படுகின்றது அதாவது சேமித்து வைக்கப்படுகின்றது இப்பொழுது இந்த தகவலானது ராமில் இருந்து செயலிக்கு மாற்றம் செய்யப்படும் பொழுது இது செயலிக்கு உள்ளேயே எதிர்மறையாக செய்யப்படுகின்றது ஆகையால் தாக்குபவர்கள் தகவல் பஸ் அல்லது டிராம் ஆகியவற்றை ரகசியமாக தாக்கி அதிலுள்ள தகவல்களை பெரும்பொழுது அவர்களால் மறைக்கப்பட்ட நிலையிலுள்ள உணர்திறன் மிக்க தகவல்களை மட்டுமே காணமுடியும் ஆகையால் இந்த வகையான உணர்திறன் மிக்க தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது இப்பொழுது நாம் இந்த வகையான வழிமுறைகள் உள்ளிருந்து அதாவது அதனுடைய உட்கட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த நம்பகமான செயல்படும் சூழலை அடைவதற்கு எஸ் ஜி எக்ஸ என்பது மிகவும் சிக்கலான வழிமுறை இந்த விரிவுரையில் நாம்என்ன மாதிரியான வழிமுறை எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை ஒரு சிறிய கண்ணோட்டத்தில் காண இருக்கின்றோம் இதை தொடங்கும் பொழுது எஸ் இ எக்ஸ் உள்ளடக்கியஇன்டெல் செயலியில் ராமில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி பி ஆர் எம் என்று குறிப்பிடப்படுகின்றது பி ஆர் எம் என்பது ப்ராசசர் ரிலேட்டட் மெமரி என்றழைக்கப்படுகின்றது ஆகவே இந்தப் பகுதியில் உள்ள முகவரி ஏ விலிருந்து முகவரி பி வரை பயாஸ் தொடர்பான குறியீடுகள் அந்த செயலி தொடர்புடைய நினைவகத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியில் செயல்படுத்தப்படுகின்றன இயக்க முறைமை அல்லது எந்த ஒரு பயன்பாடுகளும் நேரடியாக இந்த பி ஆர் எம்ஐ அணுகமுடியாது இந்த பி ஆர் எம்க்கு மற்றுமொரு தனித்துவம் என்னவென்றால் எந்த ஒரு வெளியிலுள்ள கருவிகளாலும் அதாவது வெளியில் உள்ள கருவிகளான நெட்வொர்க் காட் மற்றும் கிராபிக்ஸ் எஞ்சின் ஆகியவற்றால் அந்த தகவல்களை பெறவோ அல்லது அதில் மாற்றம் செய்யவும் முடியாது குறிப்பிட்ட பகுதியில் டி எம் ஏ அணுகலும் தடை செய்யப்பட்டுள்ளது இயக்க முறைமை இதை எப்படி கையாளுகிறது என்றால் இந்த செயலியில் இடம்பெற்றுள்ள ராமில்ஒரு சிறு பகுதி பி ஆர் எம் என்று அழைக்கப்படுகின்றது இயக்க முறைமை ராமில்உள்ள இந்த முழுவதுமான பி ஆர் எம் பகுதியைநான் எக்ஸிஸ்டன்ட் மெமரி என்று கருதுகின்றது அல்லது அதை ஒரு ஓட்டையாக கருதுகின்றது இந்த பகுதியைஅதாவது பி ஆர் எம் பகுதியை ஒரு ஓட்டையாகஅந்தநினைவக பகுதியில் கருதுவதால்எந்த ஒரு தகவல்களையும் அந்த குறிப்பிட்ட நினைவக பகுதியில் சேமிக்க அல்லது பாதுகாத்து வைக்க முடியாது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பகுதி முழுவதுமாக வன்பொருள் கட்டுப்பாட்டின் கீழே உள்ளது அதனால் வன்பொருள் இந்த நினைவக பகுதியை என்கிளேவ் உருவாக்குவதற்கும்பலதரப்பட்ட என்கிளேவை கையாளுவதற்கும்தகவல்களை அந்த என்கிளேவில் செயல்படுத்தி மற்றொருவர் அந்த தகவல்களை எழுதுவதற்கும் அல்லது பெறுவதற்கும் உண்டான அனுமதியை வழங்குவது போன்றவற்றை மேற்கொள்கின்றது இந்த உள்கட்டமைப்பில் என்ன நிகழ்கிறது என்றால் இந்த பி ஆர் எம் பகுதியானது சிறுசிறு இறுதியாக அதாவது சிறுசிறு ஈ பி சி ஆக பிரிக்கப்படுகின்றது ஈ பி சி என்பது என்கிளேவ்பேஜ் கேட்செஸ் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த ஒவ்வொரு பேஜ் கேட்செஸ் 4 கிலோ பைட் நினைவகத்தை பெற்றுள்ளது இந்த பேஜ்கேட்செஸ் நிரலில் உள்ள பலதரப்பட்ட பயன்பாடுகளைக் அந்த என்கிளேவில் பதிவு செய்கின்றது அதுமட்டுமல்லாமல்சில மேலாண்மைக்கு தேவைப்படும் தகவல்களையும்இந்த தனித்துவமான பகுதியில் சேமித்து வைக்கிறது இந்த தனித்துவமான பகுதியை நாம் ஈபி சி எம் என்று அழைக்கின்றோம் ஈபி சி எம் என்பது என்கிளேவ்பேஜ் கேட்செஸ் மைக்ரோ ஆர்க்கிடெக்சர் என்பதனை குறிக்கின்றது இந்த வகையாக இது வேலை செய்கின்றது அதாவது கணினி அமைப்பில் நாம் பல செயல்பாடுகளை கொண்டுள்ளோம் ஒவ்வொரு செயல்பாடும் அதற்கென்று ஒரு மெய்நிகர் முகவரி இடத்தை கொண்டுள்ளது அந்த மெய்நிகர் இடத்தில்ஒவ்வொரு செயல்பாடும் அதற்கென்றுஅதற்கு சொந்தமான என்கிளேவைபெற்றுள்ளது ஒவ்வொரு செயல்பாடும் ஒன்று அல்லது அதற்கு அதிகமான என்கிளேவ்களை பெற்றிருக்கலாம் அதுமட்டுமல்லாமல் ஒரு செயல்பாடு அதற்கென்று ஒரு என்கிளேவை பெறாமலும் இருக்கலாம் இப்பொழுது வர்ச்சுவல்அட்ரசை பெற்றுள்ள என்கிளேவை நாம் ராமில் உள்ள பிஆர்எம் பகுதியுடன் இணைத்தல் செய்யவேண்டும் இங்கே நினைவக மேலாண்மை மையத்தை பயன்படுத்தி வர்ச்சுவல்அட்ரசை பிசிகல் அட்ரசாக மாற்றப்படுகின்றது பின்னர் ராமில் உள்ள பிஆர்எம்ன் பிசிகல் பக்கத்தை அந்த என்கிளேவ் பகுதியுடன் இணைத்தல் செய்ய வேண்டும் என்பதனை இயக்க முறைமை உறுதி செய்ய வேண்டும் இங்கே நாம் பல்வேறுபட்ட செயல்பாடுகளை கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு செயல்பாடும் அதற்கென்று ஒரு தனிப்பட்ட என்கிளேவை பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த அனைத்து செயல்பாடுகளும்அந்தக் குறிப்பிட்ட ராமில் உள்ள பிஆர்எம் பகுதியுடன் சரியாக இணைத்தல் செய்ய வேண்டும் நாம் இப்பொழுது ஈபி சி எம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஈபி சி எம் என்பது என்கிளேவ்பேஜ் கேட்செஸ் மைக்ரோ ஆர்க்கிடெக்சர் என்பதனை குறிக்கின்றது இந்த ஈபி சி எம் மேலும் பல்வேறுபட்ட சிறுசிறு துணை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஈபி சி எம்க்கும் ஒரே ஒரு நுழைவாயில் உள்ளது இந்த ஈபி சி எம் இல் 1024 பகுதிகள் உள்ளன ஒவ்வொரு பகுதி 4 கிலோ பைட்களை பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு பகுதியும் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள ஈ பிபிசியுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஈபி சிஎம் ஈபி சி தொடர்புடைய பல்வேறு தகவல்களை பெற்றிருக்கின்றது ஆகவே இந்த தகவல்களை பயன்படுத்தி வன்பொருள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அணுகல் கட்டுப்பாட்டை வரையறுக்கின்றது உதாரணத்திற்கு இந்த குறிப்பிட்ட ஈபிபிசி அதற்கு தொடர்புடைய ஈபி சிஎம் என்ட்ரியை கொண்டுள்ளது ஈபி சிஎம் என்ட்ரி இதை பயன்படுத்தி இந்தக் குறிப்பிட்ட ஏ பி சி தகவல்களை பெறுவதற்கோ அல்லது அதில் சேமிப்பதற்கும் கட்டுப்பாடு வழங்கப்பட்டுள்ளதா என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது முறை படுத்த முடியும் உதாரணத்திற்கு இங்கு உள்ள குறியீடானது நம்மால் செயல்படுத்த முடியும் ஆனால் அதை மீண்டும் அந்தப்பகுதியில் எழுத முடியாது அதுமட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஈபி சிஎம்யானது இது எந்த வகையான பக்கம் மற்றும் அந்த குறிப்பிட்ட ஈபிசியின் மெய்நிகர் முகவரி எல்லை பற்றிய தகவல்களை சேமித்து வைக்கின்றது இது இந்த கணினி அமைப்பில் பயன்படுத்தப்படும்பேஜ் டேபிள் இதை போன்று உள்ளது இது இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடு என்னவென்றால் எல்லா பேஜ் டேபிள்களும் இயக்கம் முறைமையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது ஆனால் எஸ் ஜி எக்ஸ் இதனை உள்ளடக்கிய ஈபி சிஎம்மின் தகவல்கள் ஆனது முழுவதுமாக வன்பொருளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது இப்பொழுது நாம் இந்த வரைபடத்தை உற்று நோக்கினால் அதில் என்கிளேவின் வர்ச்சுவல்அட்ரஸ்ஆனது பி எம்மின் பிசிகல் அட்றசாக மாற்றப்பட்டிருக்கும் என்பதனை காணமுடிகின்றது இங்கே இரண்டு வகையான மாறுதல்கள் கையாளப்படுகின்றன அதில் ஒன்று தரநிலை நினைவக மேலாண்மை மையம் பேஜ் டைரக்டரி மற்றும் பேஜ் டேபிள் இவை அனைத்தும் இயக்க முறைமையினால் மேலாண்மை செய்யப்படுகின்றது ஆகையால் இந்த குறிப்பிட்ட பகுதியானது அதன் பிறகு வர்ச்சுவல்அட்ரசிலிருந்து அதற்கு நிகரான பிசிகல் அட்ரசாக மாற்றுதல் செய்யப்படுகின்றது இரண்டாவதான தர ஆய்வுவன்பொருள் மூலமாக செய்யப்படுகின்றது அதாவது பி ஆர் எம்மில்உள்ள ஈபி சிஎம்ஐ பயன்படுத்தி வன்பொருள் தனது ஆய்வை மேற்கொள்கின்றது இந்த மாதிரியான வழிமுறைகளை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம் என்றால் சிலநேரங்களில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்பத் தகுந்ததாக இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அந்த மாதிரியான சூழ்நிலையில்என்கிளேவ் தகவல்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு வன்பொருட்களை பயன்படுத்தி நாம் கூடுதல் பாதுகாப்பை வழங்க முடியும் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்பத் தகுந்ததாக இல்லை என்றாலும் நாம் தகவல்களை பாதுகாப்பாக இந்த என்கிளேவில் சேமிக்க முடியும் இப்பொழுது மற்றுமொரு பி ஆர் எம் உடன் தொடர்புடைய தகவல் கட்டமைப்பு என்னவென்றால் எஸ் இ சி எஸ் என்றழைக்கப்படுகின்றது எஸ் இ சி எஸ் என்பது எஸ் ஜி எக்ஸ் என்கிளேவ் கண்ட்ரோல் ஸ்டோர் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே ஒவ்வொரு என்கிளேவிற்கும் ஒரு எஸ் இ சி எஸ் இடம்பெற்றிருக்கும் இந்த ஒவ்வொருஎஸ் இ சி எஸ் நாலு கிலோ பைட் அளவை பெற்றிருக்கும் இதிலிருந்து நாம் அறிந்துகொள்வது என்னவென்றால் உதாரணத்திற்கு 10 செயல்பாடுகள் இந்த அமைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அதற்கென்று ஒரு என்கிளேவை பெற்றிருக்கும் அந்த ஒவ்வொரு என்கிளேவிற்கும் ஒவ்வொரு எஸ் இ சி எஸ்ஐ அந்த பி ஆர் எமில் கொண்டிருக்கும் அதாவது 10 என்கிளேவ் மற்றும் 10 எஸ் இ சி எஸ்ஐ பெற்றிருக்கும் இந்த எஸ் இ சி எஸ் கட்டமைப்பு என்கிளேவ் இதைப்பற்றிய குளோபல் டேட்டா மற்றும் மெட்டாடேட்டா போன்ற தகவல்களை உள்ளடக்கியிருக்கும் இந்த தகவல்களை பயன்படுத்தி என்கிளேவில் இருக்கும் குறியீடு மற்றும் தகவல்கள் இதனுடைய நம்பகத்தன்மை மற்றும் மற்ற பலதரப்பட்ட என்கிளேவ் உடன் ஏற்படுத்தப்பட்ட இணைப்பு பற்றியும் நாம் அறிய முடியும் நாம் முன்பே குறிப்பிட்டதுபோல் எஸ் ஜி எக்ஸ் வழிமுறையை ஆம் நம்பகமான சூழல் இதனுடன் ஒப்பிடும்போது ஒரு தனித்துவமான சிறப்பு அம்சம் என்னவென்றால் எஸ் இ எக்ஸ் ஆனது என்கிரிப்டட் மெமரியை கொண்டுள்ளது இங்கே நாம் பலதரப்பட்ட குறியீடுகளை கொண்ட செயலியை பெற்றுள்ளோம் இந்த செயலியானது வன்பொருள் மூலமாக செயல்படுத்தப்படும் செயலி ஆகையால் எந்த ஒரு தகவலும் இந்த செயலியின் உள்நுழைக படும்போதும் அல்லது வெளியே அனுப்பப்படும் போதும் அந்த தகவலானது என்கிரிப்ட் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது இந்த வகையான என்கிரிப்ட் செய்யப்பட்டு செயலியின் உள்ளே அனுப்பப்படும் போது இந்த தகவல் ஆனது செயலியில் உள்ள டிகிரிப்ட் செய்யப்படும் சாதனத்தால் டிகிரிப்ட் செய்யப்பட்டு அது சரியான தகவல்களை உரிய நேரத்தில் மிக எளிதாக பெறமுடிகின்றது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் எந்த ஒரு தகவலும் என்கிளேவிலிருந்து வெளியே செல்லும் பொழுது என்கிரிப்ட் செய்யப்படுகின்றது அதேபோல் எந்த ஒரு தகவலும் என்கிளேவிற்கு வரும்பொழுது டிகிரிப்ட் செய்யப்படுகின்றது கணினி அமைப்பில் இருக்கும் அமைப்பு நினைவகத்தை அதாவது டி ராம் நினைவகத்தை தாக்குபவர்கள் தாக்க முற்பட்டால் அல்லது பலதரப்பட்ட பஸ்களை உள்ளடக்கிய செயலியை தாக்குபவர்கள் தாக்க நினைக்கும் போது அவர்களால் அந்த என்கிளேவ் பகுதியிலிருந்து மறைக்கப்பட்ட தகவல்களை மட்டுமே காணமுடியும் இதன் மூலமாக நாம் அந்த என்கிளேவ் இன் உள்ளே உள்ள தகவல்களின் ரகசிய தன்மையையும் மற்றும் நம்பகத்தன்மையையும் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் உதாரணத்திற்கு தாக்குபவர்கள் அந்த பஸ்சில் உள்ள தகவல்களை மாற்ற முற்படும்போது செயலியானது அந்த மாற்றத்தை கண்டுபிடித்துவிடும் அதன் மூலமாக அது விதிவிலக்கு சமிக்கையை அந்த அமைப்பிற்கு வழங்கும் இந்த இணைப்பு பகுதியை பற்றி நாம் முன்பு விவாதித்த அனைத்து பக்கங்களையும் திரும்பவும் நினைவுகூர்ந்தால் இந்த பகுதியானது பலதரப்பட்ட செயல்பாடுகளின் பகுதியிலிருந்தும் அதுமட்டுமில்லாமல் இயக்க முறைமையில் இருந்தும் பாதுகாக்கப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட என்கிளேவ் பகுதியில் தாங்கள் ஒரு செயல்பாட்டை கொண்டிருக்கிறீர்கள் இந்த செயல்பாட்டை தாங்கள் அந்த என்கிளேவ் பகுதியில் செயல்படும்போது இந்த குறிப்பிட்ட தகவல்களால் அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டில் உள்ள உபயோகிப்பாளர் பகுதியை எளிதாக அணுக முடியும் ஆகவே இது நமக்குநான்கு வகையான பலதரப்பட்ட மாற்று வழிமுறைகளை நமக்கு வழங்குகின்றது அதில் முதலாவது இந்த குறியீட்டை என்கிளேவிற்கு வெளியே உள்ளது அந்த குறியீட்டை நாம் சாதாரண வழிமுறையை பயன்படுத்தி அந்த என்கிளேவிற்கு வெளியே செயல்படுத்த செய்கின்றோம் அதன் பிறகுஅந்த என்கிளேவிற்கு வெளியே உள்ள தகவல்களை இதன் மூலமாக பெறுகின்றோம் ஆகவே இந்த மாதிரியான அணுகல்கள்இங்கே அனுமதிக்கப்படுகின்றது இரண்டாவதாக என்கிளேவிற்கு வெளியே இருந்து குறியீட்டை இயக்கும் பொழுது தாங்கள் என்கிளேவிற்கு உள்ளே உள்ள குறியீட்டை அணுகவும் அல்லது செயல்படுத்தவும் முயலும்போது அந்த விதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மற்றுமுள்ள இரண்டு விதமான வழிமுறைகள் என்னவென்றால் நாம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் என்கிளேவிற்கு உள்ளே உள்ள தகவலை அணுக முற்படுகிறோம் அல்லது என்கிளேவிற்கு வெளியே உள்ள தகவலை அணுக முயல்கின்றோம் ஆகவே செயலியானது நமக்கு இந்த இரண்டு விதமான செயல்களையும் நிறைவேற்ற அனுமதியை வழங்குகின்றது ஆகவே இப்பொழுது இந்த வகையான செயல்களை நிறைவேற்ற கணினி அமைப்பில் உள்ள நினைவக மேலாண்மை மையம் மற்றும் எஸ் ஜி எக்ஸ் மையம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது நாம் இந்த குறிப்பிட்ட பூலோ சாட்டை உற்று நோக்கும்பொழுது இது எதைக் காட்டுகிறது என்றால் எஸ் ஜி எக்ஸ் என்கிளேவ் சிஸ்டம் உள்ளடக்கிய கணினி அமைப்பில் எவ்வாறு நினைவக அணுகல்கள் செயல்படுகின்றன என்பதனை காட்டுகின்றது இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிஇயக்க முறைமையில் உள்ள பேஜ் டேபிள் பேஜ் அடைவு ஆகியவற்றைப் பயன்படுத்தி நிகழ்த்தப்படுகின்றது மற்றும் மீதியுள்ள நிகழ்வுகள் வன்பொருளை பயன்படுத்தி நிலை நிறுத்தப்படுகின்றது அதாவது எஸ் ஜி எக்ஸ் கொண்டுள்ள வன்பொருளால் அடைய படுகின்றது இப்பொழுது நாம் நினைவக அணுகலை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதாவது என்கிளேவிற்கு வெளியே உள்ள குறியீட்டைப் பயன்படுத்தி என்கிளேவிற்கு வெளியே உள்ள தகவலை பெற இருக்கின்றோம் இப்பொழுது நாம் இந்த பூலோ சாட்டை பின்பற்றினால் இந்த வகையான அணுகல்களுக்கு இது அனுமதி வழங்குகின்றது இதில் வழக்கமாக செயல்படும் பேஜ்டேபிள் மற்றும் பேஜ் வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்பொழுது நாம் நினைவக அணுகலை தூண்ட முற்படும் பொழுதுஎன்கிளேவ் அணுகல் பூஜ்ஜியம்enclave access0 என்று அமைக்க வேண்டும் பின்னர் இது என்கிளேவ் வழிமுறையா என்பதனை சரி பார்க்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வழிமுறையில் நாம் வழக்கமான பேஜ் வாக் மற்றும் பேஜ் டேபிள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றோம் பேஜ் வாக் என்பது பேஜ் அடைவை பயன்படுத்துகின்றது ஆகவே நாம் அந்த தகவலின் வர்ச்சுவல் அட்ரசை அதற்கு சமமான பிசிகல் அட்ரசாகமாற்றம் செய்ய முடியும் இது அனைவரும் அறிந்ததே ஆகவே இதை பற்றி நாம் விவாதிப்பதை தவிர்த்துவிடலாம் இப்பொழுது நாம் இரண்டாவது வழிமுறை அதாவது என்கிளேவ் அணுகல் என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் இங்கு தகவலானது என்கிளேவிற்குவெளியில் உள்ளது ஆகவே அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் உள்ளதா என்பதை சரி பார்க்க வேண்டும் தகவலானது இந்த என்கிளேவில் இல்லை அதாவது என்கிளேவிற்கு வெளியில் உள்ளது ஆகவே நாம் இந்த வகையான அணுகல்களுக்கு அனுமதி வழங்குகின்றோம் இப்பொழுது நாம் மற்றொரு வகையான வழிமுறையை பார்க்க இருக்கின்றோம் அதாவது என்கிளேவிற்கு வெளியிலுள்ள குறியீடு என்கிளேவிற்கு உள்ளே உள்ள தகவலை பெற முயல்கின்றது இதைப்பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் என்கிளேவ் அணுகல் பூஜ்ஜியம்enclave access0 என்று அமைக்க வேண்டும் அதன் பின்னர் இது என்கிளேவ் வழிமுறையில் உள்ளது இந்த குறிப்பிட்ட வழிமுறையில் நாம் வழக்கமான பேஜ் டைரக்டரி பேஜ் டேபிள் மற்றும் பேஜ் வாக் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றோம் இதைப் பயன்படுத்தி அதற்கு சமமான பிசிகல் அட்ரசை பெறுகின்றோம் அதன் பின்னர் இது என்கிளேவ் வழிமுறையில்உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் என்கிளேவ் அணுகல் பூஜ்ஜியம்enclave access0 என்று அமைக்க வேண்டும் ஆகவே அந்த தகவலின் ஸ்தூலமான முகவரி ஈபி சி இல் உள்ளதா என்பதை சரி பார்க்க வேண்டும் ஆம் அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் உள்ளது இப்பொழுது நாம் பிசிகல் அட்ரசை நான் எக்ஸிஸ்டன்ட் மெமரியுடன் இணைக்க வேண்டும் அந்த பகுதியில் நாம் தேவைப்படாத தகவலை பதிவு செய்ய வேண்டும் பின்னர் அந்த நினைவக பகுதியை அணுக அனுமதி வழங்கலாம் இப்பொழுது இங்கே என்ன நிகழும் என்றால் இந்த வகையான நினைவக அணுகல் நடந்தேறிவிடும் ஆனால் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் இந்தநிரல்கள் ஆல் தேவையற்ற மதிப்புகளை மட்டுமே பெற முடியும் அந்த என்கிளேவின் உள்ளே இருக்கும் நினைவாக பகுதியின் உண்மையான மதிப்பை பெற முடியாது இப்பொழுது நாம் மூன்றாவது அணுகுமுறை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் நாம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிளேவ் அணுகல் பூஜ்ஜியம்enclave access0 என்று அமைக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வழிமுறையை நாம் மீண்டும் பயன்படுத்த இருக்கின்றோம் நாம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்கிளேவ் முகவரியை பெறுவதற்கு முடியவில்லை ஆகவே நாம் வழக்கமான பேஜ் டேபிள் வாக் இதைப் பயன்படுத்தி அதற்கு சமமான பிசிகல் அட்ரசை பெறுகின்றோம் அதன் பின்னர் இந்த என்கிளேவ் வழிமுறைஎன்கிளேவ் வழிமுறை ஒன்றில்enclave mode1 உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த என்கிளேவ் வழிமுறைஎன்கிளேவ் வழிமுறை பூஜ்ஜியம்enclave access0 என்று உள்ளது ஆகவே அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் உள்ளதா என்பதை சரி பார்க்க வேண்டும் அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் இல்லை நாம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் என்கிளேவிற்கு வெளியிலுள்ள தகவல்களை பெற முயல்கின்றோம் ஆகவே நாம் அந்த தகவலை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் கடைசி அணுகுமுறை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நமது தரவு என்கிளேவிற்கு உள்ளே உள்ளது என்கிளேவிற்குஉள்ளே உள்ள தகவலை அணுக முயல்கின்றோம் எப்பொழுதும்போல் என்கிளேவ் அணுகல் பூஜ்ஜியம்enclave access0 என்று அமைக்க வேண்டும் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் பயன்படுத்தப்படுகின்றது இப்பொழுது நாம் இந்த என்கிளேவ் முகவரி பகுதியில் உள்ள முகவரியை அடைய முயல்கின்றோம் இப்பொழுதுஎன்கிளேவ் அணுகல் ஒன்றுenclave access1 என்று அமைக்க வேண்டும் வழக்கமான பேஜ் டேபிள் வாக் இதைப் பயன்படுத்தி அதற்கு சமமான பிசிகல் அட்ரசை பெறுகின்றோம் அதன் பின்னர் இந்த என்கிளேவ் வழிமுறைஎன்கிளேவ் வழிமுறை ஒன்றில்enclave mode1 உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது என்கிளேவ் வழிமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்கிளேவ் முகவரியை பெறுவதற்கு முடியவில்லை ஆகவே நாம் வழக்கமான பேஜ் டேபிள் வாக் இதைப் பயன்படுத்தி அதற்கு சமமான பிசிகல் அட்ரசை பெறுகின்றோம் அதன் பின்னர் இந்த என்கிளேவ் வழிமுறைஎன்கிளேவ் வழிமுறை ஒன்றில்enclave mode1 உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த என்கிளேவ் வழிமுறைஎன்கிளேவ் வழிமுறை ஒன்றுenclave access1 என்று உள்ளது ஆகவே அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் உள்ளதா என்பதை சரி பார்க்க வேண்டும் அந்த தகவலின் பிசிகல் அட்ரஸ் ஈபி சி இல் இடம்பெற்றுள்ளது இங்கே நாம் ஈ பி சி எம் வழங்கிய பலதரப்பட்ட அனுமதியை பற்றிப் பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட இ பி சி எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அணுகல் அதற்கான அனுமதியை வழங்கியது என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த மாதிரியான அனுமதி வழங்கப்பட்டால் நம்மால் அந்த குறிப்பிட்ட நினைவகப் பகுதியை அணுக முடியும் அணுக முடியவில்லை என்றால் நாம் சமிக்கை தவறுகளை உருவாக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட காணொளியில் இன்டெல் எஸ் ஜி எக்ஸ் அதைப்பற்றிய முன்னுரையை சிறிதளவு பார்த்தோம் இனிவரும் காணொளியில் மென்பொருளை எவ்வாறு பயன்படுத்துவது எப்படி பயன்பாட்டை எஸ் ஜி எக்ஸ் வழிமுறையை பயன்படுத்தி அமைப்பது மற்றும் எப்படி தகவல்களை சாதாரண வழிமுறையில் என்கிளேவிற்கு வெளியில் உள்ள தகவல்களை என்கிளேவிற்கு உள்ளே அனுப்புவது மற்றும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம்